சி வடிப்பானுடன் ரெக்டிஃபையரை புரிந்துகொள்வது இந்த வீடியோ காப்ஸ்யூலில் ரெக்டிஃபையர்ஸ் மற்றும் கேபாசிட்டர்களின் ஃபில்டரைப் பார்ப்போம் முழு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மற்றும் பில்டர் சுற்றுக்கான பில்டர் மின்தேக்கியில் மட்டுமே கவனம் செலுத்துவோம் ஏசியை டிசியாக மாற்றும் பல சுற்றுகள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கெபாசிட்டர் ஃபில்டர் கலவையானது மிகவும் பிரபலமான ஏசி டு டிசி கன்வெர்ட்டர்களில் ஒன்றாகும் மேலும் நீங்கள் அதை ஒவ்வொரு தயாரிப்பிலும் காணலாம் முழு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கலவையானது மிகக் குறைந்த சக்தி காரணி போன்ற பல குறைபாடுகளைக் கொண்டிருந்தாலும் அது உச்சகட்ட மின்னோட்டங்களை ஈர்க்கிறது இது மிகக் குறைந்த பாகங்கள் எண்ணிக்கை குறைந்த விலை மற்றும் மிக அதிக அளவு திறன் போன்ற நன்மைகளைக் கொண்டுள்ளது இது மிகவும் கச்சிதமானது இதன் காரணமாக இது மிகவும் பிரபலமாகிவிட்டது நாம் இந்த குறிப்பிட்ட சுற்று பற்றி படிப்போம் பின்னர் நான் உங்களுக்கு வேறு சில சிக்கல்களை விவரிக்கிறேன் சுற்று மற்றும் திருத்தங்கள் மற்றும் அந்த சிக்கல்களை கையாள தேவையான பாதுகாப்புகள் மற்றும் பின்னர் dc dc மாற்றி பற்றி நாம் பேசுகிறோம் நான் சக்தி காரணி மேம்பாட்டு நுட்பங்கள் மற்றும் முறைகள் பற்றி பேசுவேன் எனவே இப்போது நாம் ரெக்டிஃபையர் சர்க்யூட் பற்றி பேசுவோம் அதன் செயல்பாடு மற்றும் அலை வடிவங்கள் எனவே முதலில் மூலத்துடன் தொடங்குவோம் மூலமானது பொதுவாக சுவர் அவுட்லெட் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் கட்டம் இது மின்னழுத்த அலை வடிவத்தில் சைனூசாய்டல் மற்றும் இது ஒரு திசை மின்னழுத்த அலை வடிவத்தை எதிர்பார்க்கும் சுமை மூலம் இணைக்கப்பட வேண்டும் இங்கே முக்கிய விஷயம் என்னவென்றால் சுமை மூலம் மின்னோட்டம் எப்போதும் மூலத்தின் துருவமுனைப்பாக இருந்தாலும் அதே திசையில் பாய வேண்டும் இப்போது டையோட்களை படிப்படியாக இடைமுகப்படுத்துவோம் முதலாவதாக மூலமானது ஒரு துருவமுனைப்பு நேர்மறை துருவமுனைப்பைக் கொண்டிருக்கும் போது மற்ற முனையத்தைப் பொறுத்தவரை இது நேர்மறையாக இருக்கும் டையோட்கள் இந்த திசையில் இணைக்கப்பட வேண்டும் அதாவது மின்னோட்ட ஓட்டம் இங்கே காட்டப்பட்டுள்ளது போல் முடிவடையும் இந்த திசையில் இருக்கும் சுமை வழியாக மின்னோட்டத்தின் திசையை இங்கே கவனிக்கவும் இப்போது மூலத்தின் துருவமுனைப்பு தலைகீழாக மாறிவிட்டது என்று சொல்லலாம் இப்போது அது நீல சமிக்ஞை மட்டத்தில் உள்ளது இந்த 2 டையோட்களும் தலைகீழாக மாறி அணைக்கப்படும் சிறிது நேரம் கழித்து விளக்குகிறேன் முதலில் மின்னோட்டத்தின் திசையைப் பார்ப்போம் இதைப் பொறுத்தவரை இது நேர்மறையானது எனவே இங்கே எதிர்மறை பாதியின் போது இது நேர்மறையாக இருப்பதையும் மின் ஓட்டம் இந்த திசையில் இருக்கும் என்பதையும் மீண்டும் அதே புள்ளி முனையத்தில் சுமை மின்தடையின் மூலம் இங்கு நுழைந்து மீண்டும் மூலத்திற்கு வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் இங்கே மீண்டும் கவனிக்கவும் முக்கியமாக மின் திசை தக்கவைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மூல மின்னழுத்தம் நேர்மறையாக இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும் சுமையின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் ஒரே திசையில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது இந்த டையோடு இங்கே எப்படி தலைகீழாக மாறுகிறது என்பதைச் சொல்கிறேன் எனவே நீல நிற டையோட்கள் செயல்பாட்டின் போது இந்த முனையத்தைப் பொறுத்தவரை இது நேர்மறையானது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் எனவே இந்த நீல டையோடு இந்த டெர்மினலின் செயல்பாட்டின் போது இந்த புள்ளி இதைப் பொறுத்தவரை ஒரு நேர்மறையான ஆற்றலில் உள்ளது எனவே இந்த டையோடு ஒரு தலைகீழ் சார்பு மின்னழுத்தம் தலைகீழ் மின்னழுத்தத்தைக் காண்கிறது எனவே அது தலைகீழாக மாறிவிட்டது மற்றும் முடக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த புள்ளியுடன் ஒப்பிடும்போது இந்த புள்ளி நேர்மறையான திறனில் உள்ளது மீண்டும் இந்த டையோடு தலைகீழ் மின்னழுத்தத்தைப் பார்க்கிறது மற்றும் அது தலைகீழாக மாறுகிறது மற்றும் ஆஃப் சூழ்நிலையில் உள்ளது இதேபோன்ற வாதத்தின் மூலம் மற்ற 2 டையோட்கள் அதாவது இந்த டையோடு மற்றும் இந்த டையோடு மின்னழுத்த துருவமுனைப்பு நேர்மறையாக இருக்கும்போது இதைப் பொறுத்தவரை இது நேர்மறையாக இருக்கும்போது அணைக்கப்படும் எனவே இந்த மற்ற 2 டையோட்கள் செயல்படும் மற்றும் இந்த 2 டையோட்களை செயலிழக்கச் செய்யும் எனவே காட்டப்பட்டுள்ளபடி ரெக்டிஃபையரின் மொத்த திட்டம் இது போன்றது இப்போது இதற்கு நாம் ஒரு பில்டரை இணைக்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு மாறுபட்ட மின்னழுத்தம் நாம் ஒரு பில்டரை இணைக்க வேண்டும் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு மின்தேக்கியை இணைப்பது ஒரு எளிய விஷயம் இது ஒரு மின்தேக்கி சி இப்போது இந்த மின்தேக்கியானது பில்டராக செயல்பட்டு dc போல அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சுமை வழியாக மின்னோட்டத்தை அனுப்ப முயற்சிக்கும் இப்போது இந்த புள்ளி ரெக்டிஃபையர் மற்றும் மின்தேக்கிகளின் சில உண்மையான பாகங்களைப் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கலாம் சில பொதுவான ரெக்டிஃபையர் டையோட்களை உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் இப்போது இது மிகவும் பொதுவான ரெக்டிஃபையர் டையோடு 1N4001 மற்றும் 1N4007 வகையான தொடர் டையோட்களில் பயன்படுத்தப்படுகிறது இது சுமார் 1 ஆம்ப் அல்லது அதற்கு மேல் கையாள முடியும் மற்றும் இவை மிகவும் பிரபலமான மற்றும் பொதுவானவை இது போன்ற கீற்றுகளாக வருகின்றன பின்னர் இதுபோன்ற முழு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை உருவாக்க அவற்றில் 4 ஐ பொறுத்துகிறீர்கள் உங்களிடம் இந்த சிறிய டையோட்கள் உள்ளன இவை 1N4148 வகை டையோட்கள் மிகச் சிறியவை மிகச் சிறிய சுற்றுகளுக்கு அந்த வரம்பில் சுமார் 500 மில்லியம்ப்கள் அல்லது 800 மில்லிஆம்ப்களை மட்டுமே அவை கையாளும் உங்களிடம் சில FR தொடர் உயர் ஆம்ப்ஸ் 1 உள்ளது நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இது 1N11 நான் இப்போது காண்பிக்கும் 3 ஆம்ப்ஸ் வரம்பு FR தொடர் டையோடை ரெக்டிஃபையர் டையோட்களை சரிசெய்வதற்குப் பயன்படுத்தலாம் பின்னர் இது 6 ஆம்ப் டையோடு அதை நான் இப்போது காண்பிக்கிறேன் எனவே இவைகளை சரிசெய்யவும் பயன்படுத்தலாம் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதை உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் இந்த முழுப் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் முடிந்தது அதற்குள் நான்கு டையோட்கள் உள்ளன எனவே 2 லீட்கள் ஏசியுடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் 2 லீட்கள் ஒரு திசை போர்ட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன அது பிளஸ் மைனஸ் மற்றும் ஒரு திசை போர்ட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் ஒரு சுமை மின்தடை மற்றும் பில்டர் மின்தேக்கியை இணைக்கிறீர்கள் எனவே இதில் உள்ள 4 டையோட்கள் உங்களுக்குக் கிடைக்கும் ஒரு முழு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பாகமாகும் மற்றொரு சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால் இது 5 பின்கள் கொண்டிருப்பதை நீங்கள் இங்கே காண்பீர்கள் இது உண்மையில் ஒரு 3 கட்ட ரெக்டிஃபையர் ஆகும் நீங்கள் A கட்டம் B கட்டம் C கட்டத்தை இந்த 3 டெர்மினல்களுடன் இணைக்கிறீர்கள் பின்னர் இவற்றில் இருந்து பிளஸ் மற்றும் மைனஸ் வெளியீடுகளை எடுத்து இந்த இடத்தில் மின்தேக்கியையும் சுமையையும் இணைக்கலாம் இது 3 பேஸ் ரெக்டிஃபையர் மற்றும் பின்புறத்தில் அலுமினியம் கட்டமைக்கப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் இது வெப்பக் கட்டுப்பாட்டுக்கு வெப்ப மடுவுடன் இணைக்கப் பயன்படுகிறது எனவே வெப்ப மடு இந்த வகையாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த வகையும் வடிவமைப்பைப் பொறுத்தது மற்றும் சிறந்த வெப்ப ஓட்டத்தைப் பெற அதை இந்த பாணியில் பொறுத்துகிறீர்கள் எனவே இந்த ரெக்டிஃபையர்களைப் போல சில மின்தேக்கிகளும் என்னிடம் உள்ளன எனவே இவை அலுமினிய மின்னாற்பகுப்பு மின்தேக்கிகள் சிறியவற்றில் நீங்கள் இந்த வகையான அலுமினிய மின்னாற்பகுப்பு aluminum electrolytic மின்தேக்கிகளைப் பயன்படுத்துவீர்கள் இது வரிக் குறியுடன் பொதுவாக எதிர்மறை துருவமுனைப்பு மற்றும் சற்று பெரியது 4700 மைக்ரோ ஃபாரட்கள் இதுவும் ஒரு அலுமினிய மின்னாற்பகுப்பு ஆகும் பெரும்பாலும் இது அலுமினிய மின்னாற்பகுப்பு ஆகும் இன்னும் பெரிய டிசி லிங்க் கேபாசிட்டர்களாக பொதுவாக இன்வெர்ட்டுகளில் அதிக பவர் சர்க்யூட்களில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அது போன்ற விஷயங்களை டெர்மினல் இருக்கும் இடத்தில் நீங்கள் இணைக்கிறீர்கள் இது ஏரோவாக்ஸில் இருந்து வந்தது இது 450 வோல்ட் டிசி உயர் மின்னழுத்தம் மற்றும் ஆயிரம் மைக்ரோ ஃபாரட்ஸ் மின்தேக்கி இதுவும் ஒரு அலுமினிய மின்னாற்பகுப்பு ஆகும் ஆமாம் இவை உண்மையில் நீங்கள் பார்க்கும் சில பாகங்கள் இவை ரெக்டிஃபையர் சர்க்யூட்களில் பயன்படுத்தப்படும் 2 செட் கூறுகள் எனவே நம்மிடம் முழு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மற்றும் பில்டர் மின்தேக்கி சுமையுடன் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது பாகங்களுக்கு பெயரிடுவோம் உள்ளீட்டு மூலத்தை Vin என அழைப்போம் டையோடு D1 மற்றும் டையோடு D4 ஆகியவை உள்ளீட்டு டையோடு D2 இன் நேர்மறை அரை சுழற்சியின் போது இணைகின்றன மற்றும் Vin எதிர்மறை அரை சுழற்சியின் போது டையோடு D3 இணைகிறது ஒரு மின்தேக்கி C மற்றும் ஒரு சுமை Ro உள்ளது நாம் ஒரு மின்தடை சுமையை வைத்துள்ளோம் புள்ளி இங்கே உள்ளது மற்றும் அது Vc என்று அழைக்கப்படுகிறது மின்தேக்கியின் குறுக்கே உள்ள Vc அல்லது மின்னழுத்தம் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் அது சுமை பார்க்கும் மின்னழுத்தமாகும் இது உண்மையில் பில்டர் மின்னழுத்தமாக இருக்கும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் யாதெனில் இந்த முனையில் பாயும் 3 மின்னோட்டங்கள் ஆகும் இது ரெக்டிஃபையரில் இருந்து வெளிவரும் மின்னோட்டம் இது மின்தேக்கியில் பாயும் மின்னோட்டம் மற்றும் இது சுமைக்குள் பாயும் மின்னோட்டம் எனவே இந்த கட்டத்தில் மின்னோட்டம் ஒரு dc ஆக இருக்க வேண்டும் என்று இங்கு எதிர்பார்க்கிறோம் இங்கே மின்தேக்கி மூலம் மின்னோட்டமானது சுமை மின்னோட்ட மதிப்பின் மூலம் குறைந்துவிட்டது என்று எதிர்பார்க்கிறோம் எப்படியிருந்தாலும் வரவிருக்கும் ஸ்லைடுகளில் இந்த அலை வடிவத்தைப் பற்றி இன்னும் விரிவாக விவாதிப்போம் ஆனால் இது பொதுவாக நான் தெரிவிக்க விரும்பும் யோசனை இது சராசரி மதிப்பு மற்றும் ஏசி கூறுகளைக் கொண்ட மின்னோட்டம் சராசரி மதிப்பு பகுதி சுமை மின்தடையிலும் ஏசி கூறு பகுதி ஏசி சராசரி மதிப்பு இல்லாத பகுதியிலும் செல்கிறது பூஜ்ஜிய சராசரி மதிப்பு மின்தேக்கி வழியாக பாய்கிறது நிலையான நிலையில் மின்தேக்கி ஒரு தூய ஏசி மின்னோட்டத்தை மட்டுமே கையாள முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் சராசரி மதிப்பு இருக்கக்கூடாது சார்ஜ் தேக்கிவைக்கப்படும் எனவே நிலையான நிலையின் கீழ் மின்னோட்டத்தின் பூஜ்ஜிய சராசரி பகுதி அல்லது ஒரே ஏசி கூறு மின்தேக்கி வழியாக பாய்கிறது எனவே இது பில்டரின் செயல் இப்போது அலை வடிவத்தை விரிவாகப் பார்ப்போம் அதற்கு முன் பாகங்களுக்கு பெயரிடுவோம் எனவே ரெக்டிஃபையரில் இருந்து வெளியேறும் மின்னோட்டத்தை I என அழைப்போம் மின்தேக்கியின் வழியாக செல்லும் மின்னோட்டத்தை Io என சுமை Ro வில் பாயும் மின்னோட்டத்தை Io என்று அழைப்போம் இந்த டெம்ப்ளேட்டைப் பெறுவோம் இது ஒவ்வொரு திருத்தப்பட்ட பாதியின் சைன் அலை வடிவமாகும் எனவே இது உள்ளீட்டு மூலத்தின் நேர்மறை பாதி இது உள்ளீட்டு மூலத்தின் எதிர்மறை பாதி அவை திருத்தப்பட்டு இந்த பாணியில் ஒரே திசையில் வைக்கப்படுகிறது இந்த புள்ளியில் இருந்து தொடங்குவோம் இந்த உச்ச புள்ளி ஒரு குறிப்பு பின்னர் நாம் மீண்டும் அதற்கு வந்து அதை நீட்டித்து அது நிலையான நிலையில் உள்ளது என்று கூறுவோம் அதாவது மின்தேக்கியில் சில சார்ஜ் குவிந்துள்ளது எனவே இந்த கட்டத்தில் தொடங்குகிறோம் என்று நான் சொன்னால் கெபாசிட்டரின் மின்னழுத்தமும் இந்த மதிப்பும் Vm ஆக இருக்கும் எனவே இந்த கட்டத்தில் மின்தேக்கி சில நேர மாறிலியுடன் சுமை மூலம் வெளியேற்றப்படுகிறது எனவே கெபாசிட்டரின் வெளியேற்ற பகுதி உள்ளது அதேசமயம் உள்ளீட்டு அலை வடிவம் இந்தப் பாதையைப் பின்பற்றுகிறது எனவே முழுப் பிரிட்ஜில் உள்ள டையோட்களைப் பார்த்தால் இங்கு நோட் மின்னழுத்தம் அதிகமாகவும் உள்ளீடு பக்கத்தில் உள்ள மின்னழுத்தம் குறைவாகவும் இருக்கும் மேலும் அனைத்து டையோட்களும் ரிவர்ஸ் பயஸில் முடக்கப்படுகின்றன எனவே இந்தப் பகுதியின் போதும் இந்தப் பகுதி வரையிலும் எந்த டையோடும் செயல்படுவதை நீங்கள் காணவில்லை ஏனெனில் அவை ரிவர்ஸ் பயஸில் மாறுகின்றன மற்றும் மின்தேக்கி பகுதி உள்ளீடு பகுதியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே உள்ளீட்டு அலை வடிவம் ஒரு திருப்பத்தை எடுத்து அது உயரும் போது இந்த இடத்தை அடையும் வரை மின்தேக்கியானது அதன் மீது டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறது இதைத் தாண்டி உள்ளீடு உயரும் தருணத்தில் டையோட்கள் செயல்படுகின்றன எனவே இந்த வழக்கில் நீல வண்ண டையோட்கள் செயல்படுகின்றன மற்றும் மின்தேக்கியானது உள்ளீட்டைப் பின்தொடர்கிறது டையோட்கள் மின்தேக்கி முனை புள்ளியை நேரடியாக மூலத்துடன் இணைக்கும் தருணத்தில் அது மூலத்தைப் பின்தொடரும் இது வரை மற்றும் இந்த புள்ளிக்குப் பிறகு சிவப்பு நிறத்தில் மீண்டும் தோன்றும் மற்றும் மின்தேக்கி இந்த முறையில் வெளியேற்றப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் மின்தேக்கி இவ்வாறு வெளியேற்றத் தொடங்கும் தருணத்தில் உள்ளீடும் சைனூசாய்டல் பாதையில் கீழே பாயத் தொடங்குகிறது பொடென்ஷியல் வேறுபாடு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் டையோட்கள் ரிவர்ஸ் பயஸில் ஆப் ஆகுகின்றன அதேபோல் இந்த முனை Vc இல் வெளியீட்டிற்கான நிலையான நிலை அலை வடிவமாக இருக்கும் எனவே இது வெளியீடு சுமை முழுவதும் காணும் ரிப்பில் ஆகும் மேலும் இந்த ரிப்பில் வடிவமைப்பின் மூலம் கட்டுப்படுத்தக்கூடியது என்பதை பின்னர் பார்ப்போம் இப்போது இந்த பகுதியின் போது மட்டுமே நீங்கள் பார்த்தால் இந்த பகுதியில் மட்டுமே டையோடில் கடத்தலைப் பார்க்கிறோம் டையோடின் கடத்தலைக் காண்கிறோம் எனவே அனைத்தையும் குறிப்போம் அப்போது மட்டுமே இங்கு மின்னோட்டம் I பாய்வதைக் காண்போம் எனவே மின்னோட்டத்தின் வகை என்னவாக இருக்கும் எனவே இந்த கட்டத்தில் டையோட்கள் இயக்கப்படும் தருணத்தில் மின்னழுத்த மூலமானது ஒரு கெபாசிட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது இரண்டு சாத்தியமான சாதனங்களின் நேரடி இணைப்பு எனவே இங்கு ஒரு பெரிய மின்னோட்ட உயர்வு இருக்கும் அது டிராக் இண்டக்டன்ஸ் டையோடு மின்மறுப்பு மற்றும் மின்தேக்கத்தின் ESR ஆகியவற்றால் மட்டுமே வரையறுக்கப்படுகிறது எனவே மின்னோட்ட அலை வடிவம் இதுபோன்றதாக இருக்கும் அது மிகவும் கூர்மையான எழுச்சியைக் கொண்டிருக்கும் மற்றும் பாதையில் வரும் தொடர் மின்மறுப்பின் அடிப்படையில் மட்டுமே நேர மாறிலியைக் கொண்டிருக்கும் இப்போது இந்த மின்னோட்டம் ஒவ்வொரு அரைச் சுழற்சியையும் மீண்டும் மீண்டும் செய்யும் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் மின்னோட்டத்தின் மற்ற கூறுகளை முதலில் தெளிவுபடுத்துவோம் இப்போது இது ஒரு ரிப்புளுடன் கூடிய மின்னழுத்தத்தின் அலை வடிவத்தையும் பில்டர்க்கு சற்று முன் ரெக்டிஃபையரின் வெளியீடு மின்னோட்டத்தையும் காண்கிறோம் இப்போது இந்த நேரத்தில் D1 மற்றும் D4 கண்டக்ட் செய்கின்றன மற்றும் மற்ற 2 டையோட்கள் இந்த உச்ச D2 மற்றும் D3ஐ கண்டக்ட் செய்கின்றன எனவே அடிப்படையில் இது டையோடு மின்னோட்டங்களை உருவாக்கும் மற்றும் நீங்கள் கணக்கிட்டால் உள்ளீட்டு மின்னோட்டத்தின் அலை வடிவத்தை வரைந்தால் நேர்மறை அரை சுழற்சியின் போது இது அலை வடிவம் மற்றும் எதிர்மறை அரை சுழற்சியின் போது இது இப்படி தலைகீழாக இருக்கும் இப்போது இது உள்ளீட்டு மின்னோட்டத்திற்கான அலை வடிவம் இப்போது சுமை மின்னோட்டம் மற்றும் மின்தேக்கி மின்னோட்டங்களைப் பார்ப்போம் இப்போது சுமை மின்னோட்டம் அந்த முனை Vc முனையில் உள்ள மின்னழுத்தத்தைப் பின்பற்றும் எனவே R ஆல் வகுக்கப்பட்ட அந்த Vc மதிப்பானது Io ஆக இருக்கும் மேலும் அது இங்கே காணப்படுவது போல் சில ரிப்பில் களைக் கொண்டிருக்கும் காட்டப்பட்டுள்ளபடி மற்றும் நடைமுறை நோக்கங்களுக்காக இதன் மூலம் சராசரியை நாம் தோராயமாக மதிப்பிடலாம் இந்த Io ஆனது வெளியீடு மின்னோட்டமாக ரிப்பில் இல்லாததாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ரிப்பில் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இப்போது இந்த சராசரி கூறுகளை இந்த I மின்னோட்டத்திலிருந்து நீக்கினால் மின்தேக்கி வழியாக பாயும் மின்னோட்டத்தைப் பெறுவீர்கள் எனவே இந்தக் கடத்தலின் போது மின்தேக்கி அலை வடிவத்தை வரைவோம் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி மின்தேக்க மின்னோட்டம் Ioன் மதிப்பின் அளவு குறைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் நிலையான நிலையில் இந்த பகுதி இந்த பகுதிக்கு சமம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் மின்னோட்டத்தைப் பற்றி விவாதிக்க அலை படிவங்களை இப்போது மீண்டும் பார்க்க விரும்புகிறேன் எனவே அலைவடிவத்தின் இந்தப் பகுதியை இப்போது நீக்கி விடுகிறேன் மின்தேக்கி மின்னழுத்தம் தொடங்கும் நேரத்தில் பார்த்தால் 0 எனவே ஒருவேளை அது இந்த மட்டத்தில் இருக்கும் இப்போது நாம் ஒரு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் அந்த மின்னழுத்தம் இந்த கட்டத்தில் தொடங்குகிறது என்றால் மின்தேக்கியானது மின்னழுத்தத்தைக் கட்டியெழுப்புவதால் மின்தேக்கியில் மின்னழுத்தம் படிப்படியாகக் கட்டப்பட்டிருப்பதைக் காணலாம் ரெக்டிஃபையர் மின்னோட்டம் இந்த முழு அரை சுழற்சிக்கும் இருக்கும் எனவே கடத்தும் காலம் அதிகரிக்கத் தொடங்கும் மற்றும் முழுமையான அரை சுழற்சிக்கானதாக இருக்கும் அதே போல் மின்னோட்ட அலை வடிவமும் இது போன்று மாற்றியமைக்கப்படும் ஆனால் மின்தேக்கத்தில் பூஜ்ஜிய மின்னழுத்தம் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதனால் பூஜ்ய சார்ஜ் ஏற்படுகிறது நிலையான நிலையின் விஷயத்தில் போலல்லாமல் இந்த கட்டத்தில் மின்தேக்கியின் சார்ஜ் வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது மற்றும் சில ஆற்றல் இருந்தால் அது வித்தியாச ஆற்றலை மட்டுமே உருவாக்குகிறது இப்போது இந்த முழு ஆற்றலையும் உருவாக்க வேண்டும் எனவே நீங்கள் முதல் தொடக்க மதிப்பில் மின்னோட்ட அலை வவடிவத்தை பெறுவீர்கள் இது பின்வரும் மற்றும் நிலையான மின்னோட்டங்களை விட அதிகமாக இருக்கும் எனவே இது மின்னோட்டங்களுக்கான தொடக்கத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் அலை வடிவ வடிவமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சிக்கல் ஏற்படலாம் ஆன் செய்யும் நேரத்தில் உள்ளீட்டு மின்னழுத்தத்தின் 0 உடன் ஒத்திசைக்கப்படாவிட்டால் என்ன செய்வது ஆனால் அது இங்கே எங்காவது நிகழ்கிறது அதாவது இந்த கட்டத்தில் எங்காவது இயக்கம் ஏற்படுகிறது அதாவது மின்தேக்கி மின்னழுத்தம் 0 மற்றும் கிரிட் மின்னழுத்தம் மிக அதிக மதிப்புடையது மற்றும் நீங்கள் இரண்டு சாத்தியமான சாதனங்களை ஒன்றாக இணைக்கிறீர்கள் ஒரு பெரிய எழுச்சி மின்னோட்டம் இருக்கலாம் எனவே மின்னோட்ட அலை வடிவத்திற்கு என்ன நடக்கிறது மின்னோட்ட அலை வடிவம் இப்படி இருக்கலாம் ஆனால் அலைவீச்சு திரைக்கு வெளியே செல்லலாம் அது மிகப்பெரிய மின்னோட்டமாக இருக்கலாம் பின்னர் நீங்கள் நிலையான நிலையைப் பெறத் தொடங்குவீர்கள் ஆனால் முதல் சுழற்சி முடியும் நேரத்தில் மின்னோட்டம் இவ்வாறு இருக்கும் எனவே பெரிய சாதனங்கள் டையோட்கள் வெடிக்கலாம் சில டையோடுகள் வெடித்தால் ரெக்டிஃபையர் சர்க்யூட் இரண்டாவது பாதி சுழற்சியைக் காணாது எனவே அது முதல் பாதிச் சுழற்சியைத் தாண்டிச் செல்லவே இல்லை எனவே முதல் மின்னோட்ட எழுச்சியை நாம் கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் நிச்சயமாக நான் பாதுகாப்பு சுற்றுகளைப் பற்றி விவாதிப்பேன் மின்னோட்ட அலைகளை இயக்குவதை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறோம் என்பதைப் பார்ப்பேன் ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் இப்போது விவாதித்த சர்க்யூட்டில் எல்லாம் நன்றாக இல்லை மின்னோட்டங்களை இயக்குவது மிகவும் அதிகமாக இருக்கும் மற்றும் சுவர் சாக்கெட் அவுட்லெட்டில் கூட இது அதிகமாக இருக்கும் ஆகும் அவை அத்தகைய உயர் மின்னோட்டங்களுக்கு மதிப்பிடப்பட வேண்டும் எனவே தொடர் மின்மறுப்பை இங்கே எங்காவது வைத்து மின்னோட்ட எழுச்சியைக் கட்டுப்படுத்த விரும்புகிறோம்